பதிப்புரிமை என்பதை மேலும் நகல்களை உருவாக்கும் உரிமையாகக் கருதலாம் எனவே ஒரு நபருக்கு மேலதிக நகல்களை உருவாக்க உரிமை உண்டு என்று நாம் கூறும் போது அது ஒரு ஊடகத்தின் இருப்பை முன்வைக்கிறது இப்போது ஒரு ஊடகத்தில் உருவாக்குவதைப் பற்றி நாம் சிந்திக்கலாம் அல்லது நகல் ஒரு ஊடகம் வழியாக அனுப்பப்படும் அதைப்பற்றி நாம் நினைக்கலாம் நகல் எடுப்பதற்கான உரிமையில் இந்த வேறுபாடு என்பது முக்கியமானது ஏனென்றால் படைப்புகளில் பதிப்புரிமை வெளிப்படுவதை நாம் காண்கிறோம் மேலும் படைப்புகள் என்பவை ஒரு விதமான அறிவுசார் அல்லது ஆக்கபூர்வமான முயற்சிகளில் இருந்து வெளிவரும் தயாரிப்புகளாகப் பெரும்பாலும் வரையறுக்கப்பட்டுள்ளன எனவே பதிப்புரிமை என்றால் என்ன பதிப்புரிமை என்பது ஒரு பிரத்தியேக உரிமையாகும் இது சட்டத்தால் வழங்கப்பட்ட பிற அறிவுசார் சொத்துரிமை களைப் போலவே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீடிக்கப்பட்டு உயிர்ப்புடன் இருக்கிறது எனவே இவ்வுரிமை நேரத்திற்குக் கட்டுப்பட்டதாகும் பதிப்புரிமை என்பது வரையறுக்கப்பட்ட ஆயுள்கால அறிவுசார் சொத்து வகைக்குள் வரும் இது குறித்து நாம் வரவிருக்கும் விரிவுரைகளில் காண்போம் இப்போது பதிப்புரிமை யாருக்கு இருக்கமுடியும் பதிப்புரிமை என்பது எழுத்தாளர்கள் இசையமைப்பாளர்கள் கலைஞர்கள் அல்லது கலை இலக்கிய உலகில் வியத்தகு அல்லது எந்த ஒரு படைப்புகளையும் உருவாக்கியவர்கள் ஆகியோர் வைத்திருக்க முடியும் படைப்புத்திறன் கொண்டு படைப்புகளை உருவாக்குபவர்கள் பதிப்புரிமை உரிமைதாரர்கள் ஆக இருக்கலாம் அல்லது அந்த உரிமை அவர்களால் ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களிடமும் இருக்கலாம் எனவே ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியீட்டாள ரிடம் ஒப்படைக்கிறார் எனவே வெளியீட்டாளர் பதிப்புரிமை உரிமையாளர் ஆகிறார் இப்போது அசல் படைப்பின் நகல்களை அச்சிடுதல் வெளியிடுதல் விற்பனை செய்தல் ஆகியவற்றுக்கான உரிமை அவரிடம் உள்ளது இப்போது இந்த வார்த்தை இங்கே வேலை செய்வதை நீங்கள் பார்த்தீர்கள் இதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது பதிப்புரிமை வெளிப்பட ஒருவித ஊடகம் தேவைப்படும் எனவே இங்கு வேலை என்பது ஒரு ஊடகத்தில் வந்து மீண்டும் நகலெடுப்பது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது இது ஒரு படைப்பின் மேலதிக நகலை நீங்கள் உருவாக்க முடியும் என்ற உண்மையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டு கருத்துக்களும் பதிப்புரிமைக்கான நோக்கத்தைப் புரிந்து கொள்வதற்கு முக்கியமானவை எனவே பதிப்புரிமை அதிக நகல்களை உருவாக்கும் உரிமையை உங்களுக்குத் தருகிறது இவ்வுரிமை படைப்புகளில் வாழ்கிறது நகல்களை உருவாக்குவதற்கான உரிமை இலக்கியம் மற்றும் கலைப் படைப்புகளில் உள்ளது இது படங்களிலும் ஒளிப்பதிவுகளிலும் உள்ளது இதன் மூலம் நாம் குறிப்பிட்டது என்னவென்றால் ஒரு இலக்கியம் அல்லது கலைப்படைப்பாக இருக்கும் பொழுது பதிப்புரிமை என்பது நகல் எடுக்கும் உரிமையைத் தருகிறது ஒளிபரப்பும் உரிமை மற்றும் நகல்களை விற்பதற்கான உரிமை ஆகியவற்றைப் பற்றியும் நாம் குறிப்பிட்டோம் நகல் எடுக்கும் உரிமை என்பது நகல் எடுப்பதோடு நின்றுவிடுவதில்லை ஏனென்றால் நாம் எதற்காக நகலெடுக்கிறோம் பிரதிகள் பெரும்பாலும் லாபத்திற்காகப் பயன்படுத்த உருவாக்கப்படுகின்றன எனவே யாரோ ஒருவருக்கு லாபத்திற்காகப் பயன்படுத்துவது என்ற ஒரு அனுமதியை நாம் அனுமதிப்பது உரிமம் அல்லது விற்பனை என அழைக்கப்படுகிறது எனவே பதிப்புரிமை பெற்ற படைப்பின் விற்பனையானது படைப்பாளிக்கு ஊதியத்தைத் தரலாம் அதேபோல் பதிப்புரிமை பெற்ற படைப்பின் உரிமமும் பதிப்புரிமைக்கு ஒரு லாபம் அல்லது ஊதியத்தை ஏற்படுத்தும் எனவே இலாபத்துக்காக பயன்படுத்துதல் என்பது இதுதான் எனவே நகலெடுக்கும் உரிமை சட்டத்தால் வழங்கப்படுவதற்கான அடிப்படைக் காரணம் உரிமையாளர்கள் தங்கள் படைப்பை லாபத்திற்காக பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்பதற்காகவே உதாரணமாக ஒரு நபர் ஒரு புத்தகத்தை வெளியிடும் போது அதில் அவர் தனது புத்தகத்தின் பதிப்புரிமை உரிமைக் கோரலைச் சேர்ப்பதன் மூலம் புத்தகத்தின் பதிப்புரிமைதாரர் ஆகிறார் பதிப்புரிமை சின்னத்தை அதாவது ஒரு வட்டத்திற்குள் ஆங்கில எழுத்து சி என்பதை வைத்து அதன்பின்பு தனது பெயர் அதாவது எழுத்தாளரது பெயரைப் பதிப்பித்து அதன்பின் அவர் புத்தகத்தை எழுதிய வருடத்தைக் குறிப்பிடுகிறார் இதைத்தான் நாம் பதிப்புரிமை அறிவிப்பு என்று அழைக்கிறோம் இது நீங்கள் காணும் ஒவ்வொரு புத்தகத்திலும் காணப்படும் பதிப்புரிமை உரிமையாளராக ஆசிரியரின் பெயர் இருக்கும் அல்லது வெளியீட்டாளரின் பெயர் இருக்கும் பதிப்பீட்டாளர் பெயர் பதிப்புரிமை உரிமைதாரராகக் குறிப்பிடப்பட்டிருந்தால் எழுத்தாளர் புத்தகத்தை எழுதிய பின்பு அதன் உரிமையைப் பதிப்பீட்டாளருக்கு ஒதுக்கீடு செய்துவிட்டார் என்பதைப் புரிந்து கொள்கிறோம் அல்லது இப்படியும் இருக்கலாம் அதாவது பதிப்பீட்டாளரின் கீழ் ஒரு குழு வேலை பார்த்து அவர்கள் அந்த புத்தகத்தை எழுதியதால் பதிப்பீட்டாளரின் பெயர் பதிப்புரிமை அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளது எனவே பதிப்புரிமையே அறிவுசார் சொத்துக்களில் மிக எளிதாக உருவாக்கக் கூடியது ஏனென்றால் நாம் இப்போது குறிப்பிட்டதுபோல பதிப்புரிமை என்பது எந்த இலக்கியப் படைப்பிலும் இருக்கலாம் மேலும் இலக்கியப் படைப்புகளில் அதிக விற்பனையாகும் புத்தகங்கள் மற்றும் உங்கள் நண்பருக்கு நீங்கள் எழுதும் கடிதம் அல்லது நீங்கள் அனுப்பும் மின்னஞ்சல் ஆகியவை அடங்கும் எழுதப்பட்ட எதுவும் இலக்கியப் படைப்பு என்று எடுத்துக் கொள்ளப்படலாம் கல்வி அறிவுள்ள ஒவ்வொரு நபரும் ஒரு இலக்கியப் படைப்பை உருவாக்க முடியும் போது இலக்கியப் படைப்பு மிகுந்த மதிப்பு உள்ளதாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அதில் இலக்கியத்தரம் இருக்க வேண்டும் என்று பதிப்புரிமைச் சட்டம் பார்ப்பதில்லை ஒரு புத்தகத்தின் இலக்கியத் தரத்தின் விவரங்களுக்குச் செல்வதில்லை ஒரு புத்தகம் அசலாக உருவாக்கப்பட்டிருந்து அதன் உரிமைக்கு உரித்தானவராக ஒருவர் இருந்தால் அது ஒரு படைப்பு என்னும் தகுதியைப் பெறுகிறது எனவே நீங்கள் அனுப்பிய ஒரு குறுந்தகவல் அல்லது உங்கள் சக ஊழியருக்கு அனுப்பிய மின்னஞ்சலைக் கூட இலக்கியப் படைப்பாகக் கருதலாம் எனவே தான்பதிப்புரிமை என்பது நாம் உருவாக்கி சொந்தம் கொண்டாடக் கூடிய மிக எளிதான அறிவுசார் சொத்துரிமை ஆகும் ஒரு இலக்கியப் படைப்பை உங்களால் அமர்ந்து சொந்தமாக உருவாக்க முடியும் எந்த ஒரு எழுத்தறிவுள்ள மனிதனாலும் ஒரு சில வரிகளை உருவாக்க முடியும் அதன்பின் எழுதப்பட்ட விஷயம் பதிப்புரிமைக்கான விஷயப் பொருளாகிறது மேலும் பதிப்புரிமை என்பது நாம் சொந்தம் கொள்ளக்கூடிய ஒரு எளிதான உரிமை ஏனென்றால் அதன் உரிமைதாரர் ஆக ஆவதற்கு ஒரு பதிப்புரிமை அறிவிப்பை மட்டும் எழுதப்பட்ட படைப்பில் சேர்த்தால் போதும் காப்புரிமைகள் அல்லது வர்த்தக முத்திரைகள் போல ஒரு அலுவலகத்தில் அமர்ந்து விவரங்களைச் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இல்லை எனவே இது ஒரு படைப்பாளி எளிதாகப் பெறக்கூடிய ஒன்று மேலும் உரிமைதாரர் என்ற உண்மையை வெளிக் காட்டிக் கொள்வதற்கு எந்த வித செலவும் ஆகாது தனது புத்தகத்தில் ஒரு எழுத்தாளர் இணைக்கக்கூடிய பதிப்புரிமை அறிவிப்பு மட்டுமே உரிமைக்கான அறிவிப்பாக ஆகிவிடுகிறது இப்போது இந்த உரிமை ஏன் உள்ளது நாம் இப்போது குறிப்பிட்ட இந்த உரிமை எழுத்தாளர்களையும் படைப்புகளை உருவாக்கும் படைப்பாளிகளையும் பாதுகாப்பதற்காக உள்ளது மேலும் அது அவர்கள் தங்கள் படைப்புகளை வணிகரீதியாகப் பயன்படுத்தி பணம் ஈட்டுவதற்கு இந்த உரிமை வழிசெய்கிறது இப்படி ஒரு உரிமை இல்லை என்றால் என்ன ஆகும் ஒரு கணம் ஒரு எழுத்தாளர் புத்தகத்தை எழுதி முடித்த பின்பு உடனடியாக அது சந்தையில் உள்ள மற்றவர்களால் நகல் எடுக்கப்படுகிறது இப்போது எழுத்தாளரின் உரிமை இங்கு மீறப்படுகிறது எனவே பதிப்புரிமையின் வரம்பு மீறல் என்பது என்னவென்றால் எழுத்தாளரின் அனுமதி இல்லாமல் அவரது எழுத்தை உபயோகப்படுத்துவது அதாவது நகல் எடுப்பது அந்தப் புத்தகத்திலிருந்து ஒரு நாடகத்தை உருவாக்குவது அந்தப் புத்தகத்தை மொழிபெயர்ப்பது அல்லது அதை விற்பது ஆகியவை பதிப்புரிமைச் சட்டத்தின்படி ஒரு நபர் இவற்றையெல்லாம் பதிப்புரிமைதாரரின் அனுமதி கேட்காமல் செய்தால் அதை நாம் வரம்பு மீறல் என்று சொல்கிறோம் இதற்கான நிவாரணம் என்னவென்றால் வரம்பு மீறியவரை எதிர்த்து நீதிமன்ற உத்தரவைப் பெற முடியும் அவரது வரம்பு மீறல் நடவடிக்கைகளை நிறுத்த முடியும் மேலும் வரம்பு மீறலால் சந்தித்த நஷ்டங்களுக்கு ஈடாகப் பணமும் கோரமுடியும் பதிப்புரிமையானது விதிவிலக்குகள் மற்றும் வரம்புகள் இல்லாமலில்லை பதிப்புரிமையைப் பயன்படுத்த சில விதிவிலக்குகள் மற்றும் வரம்புகள் உள்ளன

நியாயமான பயன்பாடு அல்லது நியாயமான கையாளுதல் என்பது பதிப்புரிமை பெற்ற படைப்புகளை மக்கள் பயன்படுத்த அனுமதிக்கும் ஒரு விதிவிலக்காகும் உதாரணமாக பதிப்புரிமைக்கு உட்பட்ட ஒரு புத்தகத்தை வாங்கிய ஒருவர் சிலவற்றை நகல் எடுக்க விரும்பினால் நகல் எடுப்பது என்பது வரம்பு மீறலுக்கு அடியில் வரக்கூடியதாக இருந்தாலும் சில பக்கங்கள் அல்லது சில பத்திகளை நகலெடுப்பதற்கு சட்டத்திலுள்ள சில விதிகள் அனுமதி அளிக்கின்றன சில பக்கங்களை நகலெடுக்க சட்டம் உங்களை அனுமதிக்கிறது அதற்கு சில கட்டுப்பாடுகளும் உள்ளன உதாரணமாக இது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு எனவே இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்லது மாணவர்களுக்குக் கற்பித்தல் அல்லது கல்வி வழங்குவதற்கான கல்வி நோக்கத்திற்காக அனுமதிக்கப்படுகிறது பதிப்புரிமை பெற்ற படைப்புகள் கடன் வழங்கும் நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன நூலகத்தின் உறுப்பினர்கள் புத்தகம் வாங்குகிறார்கள் எனவே இங்கு நியாயமான பயன்பாடு அல்லது நியாயமான கையாளுதல் இருக்கிறது இவை பதிப்புரிமைக்கு விதிவிலக்காகக் கருதப்படுகின்றன பதிப்புரிமை என்பது அசல் படைப்புகளில் உள்ளது இப்போது அசல் தன்மை என்பது பதிப்புரிமைக்கு ஒரு தேவையாகும் நாடக இலக்கிய இசை மற்றும் கலைப் படைப்புகளுக்கு இது ஒரு தேவையாகும் அதேசமயம் ஒலிப்பதிவுகள் ஒளிபரப்பு மற்றும் அச்சுக்கலை ஏற்பாடுகளுக்கு வரும்போது அசல் தன்மை தேவை இல்லை இப்போது இது எவ்வாறு உருவானது மற்றும் காப்புரிமைச் சட்டத்தின் சூழலில் அசல் தன்மை என்பது பதிப்புரிமையின் அசல் தன்மையிலிருந்து எப்படி வேறுபடுகிறது என்பதைப் பார்ப்போம் காப்புரிமைச் சட்டத்தின் அசல் தன்மையைப் பொறுத்தவரை நாம் அசல் என்ற சொல்லைப் பயன்படுத்துவதில்லை கண்டுபிடிப்பு புதுமையாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்திலேயே அது சொல்லப்படுகிறது கண்டுபிடிப்பானது ஏற்கனவே உள்ள முந்தைய கலையின் மூலம் செய்யக் கூடியதாக இருக்கக் கூடாது என்று மட்டும் சொல்லப்படுகிறது பதிப்புரிமைச் சட்டத்தின் அசல் தன்மை என்பது எழுத்தாளரிடம் இருந்து தோன்றி அர்த்தத்தில் தனித்துவமானது என்பதை குறிக்கிறது எனவே ஒரு படைப்பு அசலாக இருக்க வேண்டுமானால் அது ஒரு எழுத்தாளரிடம் இருந்து வெளி வந்திருக்க வேண்டும் அதையே சற்று நீட்டிச் சொல்வதானால் அது ஆசிரியரின் அறிவுசார் படைப்பாக இருந்திருக்க வேண்டும் எனவே ஒரு படைப்பு அசல் படைப்பு என்பதைக் காட்டத் தேவையானவை இரண்டு விஷயங்கள் ஒன்று அது எழுத்தாளரிடம் இருந்து தோன்றியது மற்றொன்று அது அவரது அறிவுசார் படைப்பு பதிப்புரிமை சட்டத்தில் இந்தத் தேவை எளிதில் பூர்த்தி செய்யப்படுகிறது உண்மையில் ஒரு படைப்பு அசல் தானா என்பது எந்த ஒரு நிறுவனமோ அல்லது அலுவலகமோ பதிப்புரிமை வழங்குவதற்காக சோதிக்கும் ஒன்று அல்ல உருவாக்கப்பட்டன என்ற உண்மையால் மட்டுமே பதிப்புரிமைகள் வழங்கப்படுகின்றன மீறல் ஏற்பட்டுள்ளதாகப் பதிப்புரிமையை எதிர்த்து சவால்கள் முன்வைக்கப்படும் போது தான் அசல் தன்மை குறித்த கேள்விகள் எழும் எனவே அசல் தன்மையைத் தீர்மானிப்பதில் தரம் என்பது ஒரு பிரச்சனையாகக் கருதப்படுவதில்லை உதாரணமாக ரவீந்திரநாத் தாகூரின் கவிதைகளுக்குப் பதிப்புரிமை உள்ளது இதேபோல் ஒரு பள்ளிக் குழந்தை எழுதிய கவிதைகள் தொகுப்பின் மீது இதே போன்ற பாதுகாப்பு பதிப்புரிமை பாதுகாப்பைக் கொண்டிருக்கும் எனவே பதிப்புரிமை ஆட்சியைப் பொறுத்தவரை படைப்பின் மீதான பாதுகாப்பு என்பது தரத்தைப் பொறுத்தது அல்ல அப்படிச் செய்தால் மேற்கோள்களும் நீதிபதிகளும் கலை விமர்சகர்களாகச் செயல்பட்டு ஒரு கலைப் படைப்பின் தரத்தை பற்றித் தீர்ப்பு கூறக்கூடிய ஒரு நியாயமற்ற சூழ்நிலை உருவாக்கப்படும் எனவே அதிர்ஷ்டவசமாக நம்மிடம் அந்த ஏற்பாடு இல்லை ஒரு படைப்பில் வரம்பு மீறல் இருக்கிறதா இல்லையா என்பதற்கான காரணிகளை நீதிமன்றங்கள் ஆராயும் என்பதும் பதிப்புரிமை தொடர்பான சர்ச்சைகளைத் தீர்மானிக்கும்போது ஒரு படைப்பின் தரத்தை நீதிமன்றம் கவனிக்காது என்பதும் உண்மை எனவே நாம் இப்போது குறிப்பிட்ட அசல் தன்மை தேவை என்பது ஒலிப்பதிவுகளில் ஒளிபரப்பு அச்சுக்கலை ஏற்பாடுகளில் வராது இவை வழித்தோன்றல் படைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் ஒலிப்பதிவுகள் ஒளிபரப்பு மற்றும் அச்சுக்கலை ஏற்பாடுகள் ஏற்கனவே இருந்த இலக்கிய நாடக இசை அல்லது கலைப் படைப்புகளில் இருந்தோ பிற படைப்புகளில் இருந்தோ வந்திருக்கலாம் எனவே இவை வழித்தோன்றல் படைப்புகளாகக் கருதப்படுவதால் வழித்தோன்றல் படைப்புக்கள் அசலாக இருக்கத் தேவையில்லை ஒரு ஒளிபரப்பு செய்யப்படும் போது ஒவ்வொரு ஒளிபரப்பிலும் தனித்தனி பதிப்புரிமையுள்ளது உதாரணமாக ஒரு வாழ்க்கை நிகழ்வு ஒளிபரப்பப்படுகிறது அதில் ஒரு பதிப்புரிமை உள்ளது மறுநாள் மீண்டும் அது ஒளிபரப்பப்படுகிறது அதற்கென்று ஒரு தனி பதிப்புரிமை உள்ளது வேறு ஒரு விதத்தில் சொல்வதென்றால் ஒரு புத்தகத்தை எடுத்துக் கொண்டால் அது 17 பதிப்புகள் வரை சென்று விட்டது என்று வைத்துக் கொள்வோம் இந்த நிலையில் அந்தப் புத்தகத்திற்கு 17 விதமான பதிப்புரிமை இருக்கும் ஒவ்வொன்றும் அடுத்ததில் இருந்து வேறுபட்டு இருக்கும் திரைப்படங்களைப் பொறுத்தவரை அதில் ஒலிப்பதிவு மற்றும் ஒருவித ஒளிபரப்பு உள்ளடங்கி இருந்தாலும் அசல் படைப்புகளாகக் கருதப்படுகின்றன பதிப்புரிமைச் சட்டத்தின் பரிணாம வளர்ச்சியின் போது அவை அசல் படைப்புகளாகக் கருதப்படலாயின சரியான பதிப்புரிமைக்கான நோக்கம் என்பது வெறும் நகல் எடுப்பதைத் தாண்டி இலக்கியப் படைப்புகளின் மொழிபெயர்ப்புக்கு நீட்டிக்கப்படலாம் இது பொது நிகழ்ச்சிகளுக்கும் நீட்டிக்கப்படலாம் உதாரணமாக ஒரு நாடகம் பதிப்புரிமை பெற்ற நாடகம் உள்ளது இதில் நாடகத்தின் பொது செயல்திறனையும் பாதுகாக்க முடியும் இது தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் உள்ளடக்கும் உதாரணமாக ஒரு மேடையில் நடக்கும் நாடகத்தை ஒளிபரப்புவது அல்லது ஒரு கணினி அல்லது எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷனில் ஒரு இலக்கியப் படைப்பைப் பற்றிய தகவல்களைச் சேமித்தல் அல்லது ஒரு வலைத்தளத்தில் படைப்புகளை போஸ்ட் செய்தல் இவை அனைத்தும் ஏற்கனவே இருக்கும் படைப்பின் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஆகக் கருதப்படுகின்றன அவையும் பதிப்புரிமை மூலம் பாதுகாக்கப்படும் ஒரு கலை உருவாக்கம் தொடர்பாக சில நேரம் ஒன்றோடு ஒன்று உரசக் கூடிய உரிமைகளாக இருக்கலாம் காப்புரிமைச் சட்டத்தின் பின்னணியில் ஒரே நேரத்தில் இரண்டு பேர் ஒரு படைப்பை உருவாக்கம் செய்தால் இரண்டு பேரிடமும் காப்புரிமை இருந்தால்சட்டம் படைப்பு தொடர்பான சர்ச்சையை யார் முதலில் கண்டுபிடிப்பை உருவாக்கியது என்பதை பொறுத்து தீர்த்து வைக்கிறது எனவே உண்மையான மற்றும் முதல் கண்டுபிடிப்பாளர் என்று சொல்லப்படும் ஒரு கருத்தை உருவாக்கி மேலும் காப்புரிமை அலுவலகத்தை அணுகிக் காப்புரிமை விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்வதில் யார் முதலில் தாக்கல் செய்தார்கள் என்பதைப் பொருத்து சர்ச்சையை தீர்த்து வைக்கும் முறையை சட்டம் பின்பற்றுகிறது எனவே இன்று உலகம் யார் ஒரு கண்டுபிடிப்பை முதலில் கண்டுபிடித்தார் என்பதைவிடவும் யார் முதலில் காப்புரிமையைத் தாக்கல் செய்தார் என்பதைப் பொறுத்தே உரிமையை வழங்குகிறது காப்புரிமை அலுவலகத்தை முதலில் அணுகுபவரே கண்டுபிடிப்புக்கு உரிமையாளர் ஆகிறார் எனவே காப்புரிமைச் சட்டத்தின் முன் உரிமை என்பது இப்படித்தான் தீர்மானிக்கப்படுகிறது அதாவது இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரு கண்டுபிடிப்பைக் கொண்டு வந்தால் ஒரே நாளில் முதலில் காப்புரிமை அலுவலகத்தை அணுகிய நபர் கண்டுபிடிப்பின் உரிமையைப் பெறுவார் என்று கூறுகிறார்கள் பதிப்புரிமை சற்று வித்தியாசமானது நீங்கள் ஒரே நேரத்தில் படைப்புகளைக் கொண்டிருக்கலாம் மற்றும் படைப்புகளின் மீது ஒன்றுடன் ஒன்று உரிமைகளைப் பெறலாம் உதாரணமாக இரண்டு புகைப்பட கலைஞர்கள் ஒரே நேரத்தில் சந்திரனை புகைப்படம் எடுக்கிறார்கள் மற்றும் அவர்களின் புகைப்படங்கள் ஒரே மாதிரியான கருவிகளைப் பயன்படுத்துகின்றன மேலும் அவர்கள் புகைப்படத்தை ஒத்த இடத்திலிருந்தும் ஒருவருக்கொருவர் தெரியாமலும் ஒரே நேரத்தில் படம் பிடித்தார்கள் என்று வைத்துக்கொள்வோம் பதிப்புரிமை சட்டத்தில் அவர்களின் ஒவ்வொரு படைப்பிலும் இரண்டு பதிப்புரிமை இருக்கும் ஒரு படைப்பு முந்தைய படைப்பாகப் பதிவு செய்யப்படாது காப்புரிமை சட்டத்தில் அவ்வாறு செய்யப்படும் ஆனால் பதிப்புரிமையில் இரண்டு படைப்புகளும் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்டவைகளாகவே இருக்கும் எனவே காப்புரிமை சட்டத்தில் படைப்புகள் தொடர்பாக ஏற்படும் முன்னுரிமை பிரச்சனை பதிப்புரிமை சட்டத்திற்கு இல்லை அது பதிவைச் சார்ந்து இல்லாததால் பதிப்புரிமை ஒன்றை உருவாக்குவதன் மூலமாகவோ அல்லது பதிப்புரிமை அறிவிப்பை சேர்ப்பதன் மூலமாகவோ அதை உலகிற்குத் தெரிவிக்க முடியும் எனவே உரிமையை உருவாக்குவதில் காப்புரிமை சட்டத்தில் உள்ள பதிவுச் சிக்கல்கள் இதில் இல்லை எனவே பதிப்புரிமைச் சட்டத்தின்படி ஒரே நேரத்தில் உருவான படைப்புகள் இருக்க முடியும் அதேபோல் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு ஒரேமாதிரியான உரிமைகளும் இந்த படைப்புகளுக்கு இருக்க முடியும் பதிப்புரிமை யின் பாதுகாப்பு வளையம் யோசனைகளின் வெளிப்பாடுகளைப் பாதுகாக்கிறதே ஒழிய அந்த யோசனைகளைப் பாதுகாப்பதில்லை எனவே இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து இது பதிப்புரிமைச் சட்டத்தில் யோசனை வெளிப்பாடு இருவகை நிலை என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த சட்டம் சொல்கிறது யோசனைகள் இருக்கக்கூடும் ஆனால் பதிப்புரிமையின் பாதுகாப்பு நீட்சி என்பது யோசனைகளின் வெளிப்பாடுகளைப் பாதுகாப்பதற்கு மட்டுமே இது ஒரு நல்ல விஷயம் ஏனென்றால் நீங்கள் பல்வேறு வகை நாவல்களைப் பார்க்கும்போது கொலை மர்மம் சார்ந்த நாவல்கள் என்று வைத்துக்கொள்வோம் பெரும்பாலும் எல்லாக் கொலை மர்ம நாவல்களும் ஒரே கருப்பொருளைக் கொண்டுள்ளன ஒரு நிகழ்வு இருக்கிறது அந்தக் கொலையை செய்தது யார் என்பது குறித்து சந்தேகம் இருக்கிறது அதன்பின்பு அங்கு ஒரு துப்பறிவாளர் இருக்கிறார் அனைத்து இடங்களிலும் சின்னச் சின்னத் துப்புகள் உள்ளன ஆனாலும் பெரும்பாலும் அவை தவறான வழியில் வழிநடத்துகின்றன கடைசியில் நாம் யாரை சந்தேகிக்கவே இல்லையோ அவரே அந்தக் கொலையைச் செய்ததாகக் காட்டப்படுகிறது இதுவே ஒரு பொதுவான கொலை மர்ம நாவலின் கதைப் போக்கு எனவே அகதா கிறிஸ்டி என்னும் எழுத்தாளர் நிறைய கொலை மர்ம நாவல்களை எழுதியுள்ளது நமக்குத் தெரியும் அவரது எல்லா நாவல்களும் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரே வகையைச் சார்ந்தவையாக இருக்கும் யோசனைகளைப் பாதுகாப்பது பதிப்புரிமையின் நீட்சிக்குள் இருந்தால் அதன் மூலம் அவரின் முதல் கொலை மர்ம நாவலுக்கு மட்டுமே அனுமதி கிடைக்கும் ஏனென்றால் ஒரு கொலையை யார் செய்தது என்ற மர்மத்திற்குத் தீர்வு காணும் ஒரு புலனாய்வாளர் இருக்கக்கூடிய கதையின் யோசனை பாதுகாக்கப்பட்டு இருந்தால் அதன் பின்பு அந்த வகையில் வேறு எந்த மர்மக் கொலை நாவலையும் எழுதவே முடியாது எனவே சட்டம் என்பது யோசனைகளைப் பாதுகாப்பதில்லை அவற்றின் வெளிப்பாடுகளைப் பாதுகாக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் வெவ்வேறு எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட கொலை மர்மங்களின் முழு வகைகளையும் நீங்கள் வைத்திருக்க முடியும் அதாவது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கதாபாத்திரங்களுடன் பல்வேறு வழிகளில் தீர்வு காணும் மர்மக் கதைகள் எனவே பதிப்புரிமை நோக்கத்தின் எல்லை யோசனைகள் அல்லது கருத்துக்கள் மீது அல்ல அவற்றின் வெளிப்பாட்டின் மீது உள்ளது என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான வேறுபாடாகும் யோசனைகளின் வெளிப்பாடுகளுக்கு மட்டும் பாதுகாப்பு வழங்குவதில் சில குறைபாடுகள் உள்ளன யாரோ ஒருவர் ஒரு வினாடி வினா போட்டிக்கான யோசனையுடன் வருகிறார்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் நிகழ்வாகக் கருதப்படும் வினாடி வினா போட்டி இப்போது இந்த ஆசிரியரால் வடிவமைக்கப்பட்டுள்ளது வினாடி வினா போட்டியின் அனைத்து விவரங்களையும் அவர் முழுமையாக வடிவமைக்கிறார் வேட்பாளர்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும்எவ்வாறு அவர்கள் அடுத்த கட்டத்திற்குச் செல்ல முடியும்அவர்களது விருப்பத்தேர்வுகளை அவர்கள் எவ்வாறு தெரிவிக்க வேண்டும் இதுபோன்ற வினாடி வினா நிகழ்வு தொடர்பான பல்வேறு விவரங்களையும் எழுத்தாளர் வடிவமைத்து முடிக்கிறார் அது இன்னும் யோசனை அளவிலேயே இருக்கிறது அதைத் தயாரிப்பு என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த வினாடி வினா நிகழ்வை அந்த போட்டியை நடத்த வேண்டும் அது டிவி சேனல்களில் ஒளிபரப்பப்படவேண்டும் பொதுமக்கள் அதில் கலந்து கொண்டு அதை ஒரு பெரும் நிகழ்வாக மாற்ற வேண்டும் இந்தநிலையில் பதிப்புரிமை என்பது யோசனைகளைப் பாதுகாப்பதில்லை எனவே வினாடி வினா நிகழ்ச்சி என்ற கருத்துரு அல்லது யோசனையைப் பாதுகாக்க முடியாது ஏனென்றால் சட்டப்படி யோசனையின் வெளிப்பாடுகள் தான் பாதுகாக்கப்பட முடியும் காலம் மற்றும் பொருள் பதிப்புரிமைக்கான கால அளவு என்பது வரையறுக்கப்பட்ட ஒன்று அது ஆசிரியரின் ஆயுள் காலம் மற்றும் 60 ஆண்டுகள் வரை நீண்டுள்ளது இந்தியாவில் பொதுவாக படைப்பாளி தான் அதாவது புத்தகத்தை எழுதியவர் தான் பதிப்புரிமையின் உரிமையாளர் ஆக இருக்கிறார் சில சந்தர்ப்பங்களில் அது முதலாளியாக இருக்கலாம் பணியமர்த்தும் போது பணியமர்த்தல் விதிகளில் அதைக் குறிப்பிட்டிருந்தால் முதலாளி வசம் படைப்பின் காப்புரிமை இருக்கலாம் பதிப்புரிமைகள் ஒதுக்கீடு செய்யத் தகுந்தவை ஒரு நபர் தனது சந்ததியினருக்கு விருப்பத்தின் மூலம் அதை ஒதுக்கீடு செய்ய முடியும் மேலும் உரிமத்தின் மூலம் நபர் உயிருடன் இருக்கும்போது அதை ஒதுக்கீடு செய்யலாம் பதிப்புரிமைக்கு உட்பட்ட சில தார்மீக உரிமைகளும் உள்ளன பதிப்புரிமை என்பது பெரும்பாலும் மற்றவர்கள் நகல் எடுப்பதைத் தடுப்பதற்கும் ஒளிபரப்புவது விற்பனை செய்வது ஆகியவற்றைத் தடுப்பதற்குமான உரிமை என்று குறிப்பிடுகிறோம் ஆனால் பதிப்புரிமைக்கு சில தார்மீக உரிமைகள் உள்ளன எழுத்தாளராக அங்கீகரிக்கப்படுவதற்கான உரிமை ஒரு உதாரணம் தனது படைப்பை இழிவான முறையில் நடத்துவதை எதிர்ப்பதற்கான உரிமை என்பதும் ஒரு மாதிரி உரிமையாகும் இந்த உரிமைகள் எழுத்தாளருக்கு உள்ளன காப்புரிமைச் சட்டத்தில் இதற்கு இணையான ஒரு உரிமை என்ற சொல்வதென்றால் கண்டுபிடிப்பாளராகக் குறிப்பிடப்படுவதற்கான உரிமை ஒருவர்தான் கண்டுபிடிப்பின் உரிமையாளராக இல்லாவிட்டாலும்கூட ஒரு பணியாளராக இருந்து கண்டுபிடிப்பை உருவாக்கியதாகக் கூறுகிறார் எனவே அவர் கண்டுபிடிப்பின் உரிமையாளர் அல்ல கண்டுபிடிப்பை உருவாக்கி அதை வேறொரு நபருக்கு வழங்கிவிட்டார் அவர் இப்போது அந்தக் கண்டுபிடிப்பின் உரிமையாளர் இல்லை ஆனால் உரிமையாளராக இருப்பதை நிறுத்தி விட்டாலும் கண்டுபிடிப்பாளராக அங்கீகரிக்கப்பட அவருக்கு உரிமை உண்டு இதேபோல் படைப்பை உருவாக்கும் எழுத்தாளருக்கு அவர் பதிப்புரிமை உரிமையாளராக இல்லாவிட்டாலும் எழுத்தாளராக அங்கீகரிக்கப்பட உரிமை உண்டு வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒருவர் தனது படைப்பை இன்னொருவருக்கு ஒதுக்கீடு செய்ததால் அல்லது மற்றவரால் பணியமர்த்தப்பட்டு ஒருவர் இன்னொருவருக்காக இந்தப் படைப்பை உருவாக்கியதால் பதிப்புரிமை எழுத்தாளர் அல்லாத இன்னொருவரிடம் இருக்கலாம் எனவே ஆசிரியரின் பெயரைக் குறிப்பிடலாம் அவருக்கு அந்த உரிமை உண்டு பதிப்புரிமை பெற்ற படைப்பை ஒருவர் இழிவுபடுத்தினால் என்ன செய்வது மரபுப்படி நிவாரணம் அவதூறு சட்டத்தின் மூலம் கிடைக்கும் இந்த அவதூறு சட்டத்தில் வழக்குத் தாக்கல் செய்ய விதிமுறைகள் உள்ளன ஆனால் இப்போது பதிப்புரிமை ஆட்சியின்கீழ் தார்மீக உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் ஒரு எழுத்தாளர் அவரது தார்மீக உரிமைகளுக்கு ஏற்பட்ட ஊடுருவலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் பதிப்புரிமைக்கான பொருள் அதன் அறிவுசார் தகுதியின் அடிப்படையில் இல்லை பில்கள் கூப்பன்கள் தொலைபேசி அடைவுகள் தரவுத் தளங்களின் மீது கூடப் பதிப்புரிமை பெறலாம் பதிப்புரிமை பெற்ற படைப்பு ஒரு முதலீடாகக் கருதப்படுகிறது ஏனெனில் இந்த படைப்புகளை உருவாக்க நேரம் மற்றும் பொருள் ஆகியவற்றில் ஓரளவு முயற்சி தேவைப்படுகிறது எனவே பதிப்புரிமை என்பது மதிப்பு உள்ளடங்கியுள்ள படைப்புகளைப் பாதுகாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மதிப்பு ஒரு முதலீடாகக் கருதப்படுகிறது மேலும் அறிவுசார் சொத்து படைப்புகளில் செய்யப்படும் முதலீடுகளுக்கு பல்வேறு சலுகைகளைத் தருகிறது மேலும் அருவமான சொத்துக்களில் செய்யப்படும் முதலீடுகள் மூலம் அருவமானவை படைக்கப்படுகின்றன என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம்